இப்போது வாழ்க்கை சுழற்சி செலவு பற்றி விவாதிப்போம் இது சுருக்கமாக எல் சி என்று அழைக்கப்படுகிறது ஒரு எடுத்துக்காட்டுடன் வாழ்க்கைச் சுழற்சி செலவு பகுப்பாய்வு செய்வதைப் பற்றி நாம் எவ்வாறு செல்வோம் என்பதையும் பார்ப்போம் வாழ்க்கை சுழற்சி செலவின் பல்வேறு கூறுகள் யாவை முதலில் மூலதன செலவு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்று செலவு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே மூலதனச் செலவு என்பது நீங்கள் பூஜ்ஜிய நேரத்தில் வைக்கும் ஆரம்ப முதலீடாகும் இது இப்போது இன்று செய்யப்படும் செலவு மாற்று செலவு உண்மையில் சில ஆண்டுகளுக்குப் பிறகு வரும் அமைப்பின் ஒட்டுமொத்த ஆயுட்காலத்தை விட குறைவான ஆயுளைக் கொண்ட சில துணை அமைப்புகள் மாற்றப்பட வேண்டும் எனவே அவை நிகழ்காலத்தில் சேர்ப்பதற்கும் ஒப்பிடுவதற்கும் பிரதிபலிக்க வேண்டியிருக்கும் பின்னர் பராமரிப்பு செலவு உள்ளது வருடாந்திர பராமரிப்பு செலவு அல்லது பொதுவாக பராமரிப்பு செலவு உங்களுக்கு இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு ஆற்றல் செலவு மற்றும் பின்னர் ஸ்கிராப் இருக்கும் அல்லது ஸ்கிராப் செலவு இருக்கும் ஸ்கிராப் செலவு என்பது உண்மையில் வாழ்க்கையின் முடிவில் உள்ள பொருளில் உள்ள மதிப்புஅதிலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய எந்த விலையும் இருந்தால் அது கழிக்கப்படுகிறது இவை அனைத்தும் உங்கள் தரப்பிலிருந்து வரும் முதலீடுகள் ஸ்கிராப் செலவு உண்மையில் உங்களிடம் எது எஞ்சியிருந்தாலும் திரும்பி வருகிறது எனவே சில குறியீடுகளை கொடுப்போம் மூலதன செலவு K எனவும் R என்பது மாற்று செலவு M என்பது பராமரிப்பு செலவு E என்பது ஆற்றல் செலவு மற்றும் S என்பது ஸ்கிராப் செலவு ஆகும் ஆற்றல் செலவு மற்றும் ஸ்கிராப் செலவு எப்போதும் வர வேண்டியதில்லை சில நேரங்களில் உங்களுக்கு எந்த ஸ்கிராப் செலவும் இருக்காது சில சமயங்களில் குறிப்பிட்ட அமைப்பில் உங்களுக்கு ஆற்றல் செலவு இருக்காது அது முக்கியத்துவம் அற்று இருக்கும் எனவே ஆனால் பெரும்பாலான நேரம் நீங்கள் நிச்சயமாக மூலதன செலவு மாற்று செலவு மற்றும் பராமரிப்பு செலவு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகளின் வகையில் வந்து கொண்டு இருக்கும் இப்போது எல் சி வாழ்க்கை சுழற்சி செலவு K மூலதன செலவு plus R மாற்று செலவு plus M பராமரிப்பு செலவு மற்றும் மின் ஆற்றல் செலவு கழித்தல் ஸ்கிராப் மதிப்பு ஆகியவற்றால் வழங்கப்படுகிறது எனவே இது வாழ்க்கை சுழற்சி செலவு நீங்கள் பொதுவாக வாழ்க்கையின் ஒரு காலத்தை வரையறுப்பீர்கள் எனவே 15 ஆண்டுகள் 15 வருடங்களுக்கு பகுப்பாய்வு செய்யுங்கள் அமைப்பின் 20 ஆண்டுகள் ஆயுள் முழு அமைப்பு ஒரு வாழ்க்கைச் சுழற்சியைச் செய்யுங்கள் எனவே பொதுவாக அவ்வாறு செய்யப்படுகிறது ஒரு எளிய உதாரணத்தை உருவாக்கி இதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் ஒரு உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் பின்வரும் தரவைக் கொண்ட பி வி அடிப்படையிலான உந்தி அமைப்பிற்கான வாழ்க்கை சுழற்சி செலவைக் கணக்கிடுங்கள் இப்போது தரவு என்ன அதை அட்டவணைப்படுத்துகிறேன் எனவே துணை அமைப்புகள் என்ன நான் அதை கீழே பட்டியலிடுவேன் பின்னர் ஒரு நெடுவரிசையில் நான் செலவு மற்றும் மற்றொரு நெடுவரிசையை வாழ்க்கை காலம் ஆண்டுகளில் கொடுப்பேன் எனவே பி வி அடிப்படையிலான உந்தி துணை அமைப்பில் முக்கிய பொருட்களில் ஒன்று பி வரிசை மற்றும் அமைப்புகளின் சமநிலை ஆகும் இப்போது நான் ஒரு watt peak ற்கு 80 ரூபாயை தோராயமாக வைப்பேன் இது 15 ஆண்டுகள் பி வரிசை மற்றும் அமைப்பின் சமநிலைக்கான செலவு ஆகும் மோட்டார் பிளஸ் பம்ப் மோட்டார் பம்ப் செட் இது உச்ச வாட்டிற்கு சுமார் ஐந்து ரூபாய் 7 5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதர போக்குவரத்து போன்றவற்றிற்காக நான் உச்ச வாட்டிற்கு 3 ரூபாய் வைப்பேன் பின்னர் குழாய் செலவு மீட்டருக்கு 100 ரூபாய் மற்றும் குழாயின் ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் கிணற்றின் விலை இது ஒரு சாதாரண கிணறு மீட்டருக்கு 300 ரூபாய் பின்னர் ஆயுள் தேவை இல்லை எனவே நான் சில செலவுகளை முன் வைத்திருக்கிறேன் அநேகமாக கணக்கிடும் நேரத்தில் நீங்கள் சந்தைக்குச் செல்ல வேண்டும் பின்னர் உண்மையான செலவுகளை சரிபார்த்து மிகவும் உண்மையான மதிப்பைப் பெற வேண்டும் எப்படியிருந்தாலும் இங்கே நாம் கோட்பாட்டை படிக்க விரும்புகிறோம் நான் செலவின் தோராயமான மதிப்புகளை வைத்திருக்கிறேன் எனவே இது உங்களுக்குக் கிடைக்கும் தரவு அமைப்பு பற்றி குறிப்பிடுவோம் எனவே பி வரிசை மதிப்பீடுகள் 500 வாட் உச்சம் எனவும் குழாய் நீளம் 30 மீட்டர் எனவும் கிணற்றின் ஆழம் எனவும் கிணறு தோண்டப்பட்ட ஆழம் 10 மீட்டர் எனவும் இருக்கும் வட்டி காலம் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய காலம் 15 ஆண்டுகள் ஆகும் அதாவது முழு பி வி அடிப்படையிலான உந்தி அமைப்பின் 15 ஆண்டுகள் ஆயுட்காலம் 10 வட்டிக்கு எடுத்துக்கொள்வோம் 10 அதிக பட்சமாக உள்ளது ஆனால் அது அவ்வளவு தேவையில்லை கணக்கீடு செய்வதற்காக எளிதாக எடுத்துக்கொள்கிறேன் வருடாந்திர பராமரிப்பு கட்டணங்கள் AMC உள்ளது முழு அமைப்பிற்கான வருடாந்திர பராமரிப்பு கட்டணங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் என அமைப்பின் மொத்த 15 ஆண்டு ஆயுட்காலம் செலவாகும் எனவே இந்த முழு அமைப்பும் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதற்கான நேரக் கோட்டை இப்போது வரைகிறேன் இந்த நேரம் பூஜ்ஜியமாகும் அங்குதான் அனைத்து மூலதன முதலீடுகளும் செய்யப்படுகின்றன இப்போது நான் முழு நேர வரிசையையும் மூன்று இடைவெளிகளாக ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் எனப் பிரிக்கப் போகிறேன் இதனால் மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் முழு ஆயுட்காலம் கிடைக்கும் எனவே அந்த ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் என்று குறிப்பேன் இங்குள்ள மையத்தில் 7 7 5 ஆண்டுகள் மோட்டார் பிளஸ் பம்பின் ஆயுட்காலம் 7 5 ஆண்டுகள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதாவது 7 5 ஆண்டுகளின் முடிவில் அமைப்பு செயல்பட ஒரு முன்னெச்சரிக்கையாக மாற்றீட்டை நீங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஐந்து வருடங்களின் முடிவிலும் நீங்கள் குழாய்க்கு மாற்று வைக்க வேண்டும் எனவே அதைக் குறிப்பிடுவோம் மோட்டார் பிளஸ் பம்புக்கு ஒரு மாற்றீட்டை 7 5 ஆண்டுகள் வைக்க வேண்டும் முதல் ஐந்தாண்டின் முடிவில் குழாய் தொகுப்பில் ஒரு மாற்றீட்டை நீங்கள் வைக்க வேண்டும் பத்து ஆண்டுகளின் முடிவில் இரண்டாவது ஐந்து ஆண்டுகள் குழாய் மாற்றுதல் மீண்டும் வைக்க வேண்டும் பின்னர் நீங்கள் ஆயுட்காலம் முடிவைக் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் வேறு எந்த மாற்றத்தையும் செய்யத் தேவையில்லை எனவே இரண்டு குழாய் மாற்றுகளும் ஒரு மோட்டார் பம்ப் செட் மாற்றுகளும் உள்ளது அடுத்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் டிக் வைக்கிறேன் எனவே இப்போது உங்களிடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து 15 ஆம் ஆண்டு வரை உள்ளது இப்போது இது ஆண்டு பராமரிப்புக்காக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் ஏ மூன்றாம் ஆண்டு முடிவில் நான்காவது ஆண்டு ஐந்தாம் ஆண்டுஅப்படியே பதினான்காம் ஆண்டின் இறுதியில் மற்றும் பதினைந்தாம் ஆண்டின் இறுதியில் என்று கொடுக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு ஆண்டும் AMC வழங்கப்படும் எனவே இது பெருக்கு தொடர் அதை எவ்வாறு தீர்ப்பது என்பது நமக்குத் தெரியும் அந்த நேரத்தில் அதைச் செய்வோம் எனவே இப்போது நாம் மூலதன செலவு என்ன சிவப்பு நிறத்தில் மாற்று செலவு என்ன நாம் பச்சை நிறத்தில் எழுதியுள்ள ஏஎம்சி செலவு என்ன என்பதைக் கணக்கிட வேண்டும் எனவே அந்த பயிற்சியை செய்வோம் எனவே முதலில் மூலதன செலவு K ஐ கணக்கிடுவோம் எனவே வரிசை செலவு உச்ச வாட் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் × 500 வாட் உச்சம் 40000 ரூபாய் கிடைக்கும் பின்னர் மோட்டார் பம்ப் செலவு உச்ச வாட் ஒன்றுக்கு 5 ரூபாய் × 500 வாட் உச்சம் இது ரூபாய் 25000 ஆகும் பின்னர் எங்களுக்கு இதர செலவு உள்ளது உச்ச வாட்டிற்கு 3 ரூபாய் வைத்தோம் ஆம் x 500 வாட் உச்சத்தை அனுமதிக்கிறேன் இது ரூபாய் 1500 வருகிறது குழாய் விலை ரூபாய் 10 மீட்டருக்கு 100 ரூபாய் 30 மீட்டராக அதாவது 3000 ரூபாய் வருகிறது பின்னர் கிணற்றின் விலை மீட்டருக்கு 300 ரூபாய் பத்து மீட்டராக இது 3000 ரூபாய் வருகிறது எனவே இந்த எல்லாவற்றையும் நீங்கள் சேர்க்கும்போது மூலதனச் செலவு K ஐ நீங்கள் பெறுவீர்கள் இது ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து மாற்று செலவைக் கணக்கிடுவோம் R ஆகும் 5 ஆண்டுகளின் முடிவில் மோட்டார் பம்ப் செட்டை மாற்ற வேண்டும் என்பதைக் கண்டோம்ஒரு மாற்று R1 என்பது ஒரு முழு ஆயுட் காலத்தில் ஆகும் நான் அதை 2500 என்று வைக்கிறேன் இது மோட்டார் பம்ப் செலவு பணவீக்கம் இல்லாததால் நாங்கள் பணவீக்க மதிப்பை வழங்கவில்லை பணவீக்க வீதத்தை நாம் f 0 ஆகக் கருத வேண்டும் ஆகவே 2500 x 1 by 1 i இதன் மடங்கு 7 5 இதுவே தற்போதைய மதிப்பு ஆக இருக்கும் எனவே நீங்கள் 7 5 வது ஆண்டில் 2500 ரூபாய் வைக்கப் போகிறீர்கள் தற்போதைய மதிப்பு அதைக் கொண்டு வாருங்கள் அதை தற்போதைய நிலைக்கு பிரதிபலிக்கவும் உங்களுக்கு 1223 2 ரூபாய் கிடைக்கும் பின்னர் குழாய்களை மாற்றுதல் நமக்கு இரண்டு மாற்றீடுகள் செய்ய வேண்டும் ஒன்று ஐந்தாம் ஆண்டு மற்றும் பத்தாவது ஆண்டு எனவே குழாய் விலை 3000 ரூபாய் என்று எங்களுக்குத் தெரியும் எனவே 3000 1 i மடங்கு 5 என இருக்கும் எனவே ஐந்தாம் ஆண்டு மாற்றீடு தற்போதைய மதிப்பை மீண்டும் பிரதிபலிக்கிறது இந்த மாதத்திற்குள் 3000 ஆகவும் 3000 1 i மடங்கு 10 என இருக்கும் எனவே பத்தாம் ஆண்டில் நிகழ்காலத்திற்கு பிரதிபலிக்கும் தற்போதைய மதிப்பு இந்த மதிப்பு நீங்கள் இரண்டையும் சேர்க்கிறீர்கள் 1862 76 மற்றும் 1156 63 ரூபாய் 3019 வருகிறது எனவே நீங்கள் அனைத்து மாற்றுகளையும் சேர்க்கும்போது R 4242 6 ரூபாய்க்கு சமமாக இருக்கும் எனவே அடுத்து பராமரிப்பு செலவு M கணக்கிடுவோம் எனவே பராமரிப்பு வருடாந்திர பராமரிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் செலுத்துகிறோம் என்பதைக் கண்டோம் இது சம தவணை கட்டணம் போன்றது ஒவ்வொரு வருடமும் எனவே M என்பதுAMC×1i1 11 in க்கு சமம் இது தற்போதைய மதிப்புள்ள காரணியாகும் எனவே இது 1000 x தற்போதைய காரணி நீங்கள் i 0 1 க்கு வைத்துஇருந்தால் நீங்கள் 7 6 பெறுவீர்கள் மற்றும் n பதினைந்து ஆகும் எனவே 15 தவணைகள் பதினைந்து ஆண்டுகளில் விநியோகிக்கப்பட்டால் உங்களுக்கு 7606 ரூபாய் கிடைக்கும் அடுத்த LCC இல் இது K R M மூலதன செலவு மாற்று செலவு பராமரிப்பு செலவு அதாவது 50000 4242 6 7606 இது 61848 67 ரூபாயாக மாறும் எனவே இது வாழ்க்கை சுழற்சி செலவு மொத்த வாழ்க்கை சுழற்சி செலவு பதினைந்து ஆண்டுகள் ஆயுட்காலம் எடுக்கும் இப்போது முழு 15 ஆண்டுகளிலும் வருடாந்திர முறையில் பகிர வைப்பது நமக்கு ஆர்வத்தை அளிக்கும் ஒருவர் இந்த தற்கால மதிப்புக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் சமமான வருடாந்திர தவணை என்ன எனவே காலவரிசை t இப்போது நேரம் 0 பின்னர் ஆண்டு ஒன்று ஆண்டு இரண்டு இப்படியே 15 ஆண்டு வரை அதுவே ஆயுட்காலம் ஆகும் இப்போது LCC மதிப்பு பூஜ்ஜிய நேரத்தில் 601848 0 67 ரூபாயைக் கொண்டுள்ளது இது இன்றைய நிலவரப்படி முழு அமைப்பின் மதிப்பாகும் இது வாழ்க்கைச் சுழற்சி செலவு மாற்றியமைத்தல் பராமரித்தல் ஆகியவற்றைக் கணக்கில் வைத்து நிகழ்காலத்தில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளன இப்போது இந்த மதிப்பை அடுத்த 15 ஆண்டுகளுக்கு சமமான வருடாந்திர தவணைகளாக விநியோகிக்க முடியும் இது இந்த குறிப்பிட்ட அமைப்பிற்கான கட்டணம் வருடாந்திர கட்டணம் சம வருடாந்திர தவணைகள் எனக் கருதப்படும் இது எங்களுக்கு ஒரு குறிப்பு அல்லது ஒரு பெஞ்ச்மார்க் ஆகும் எனவே நாங்கள் ALCC ஐ வைக்க விரும்புகிறோம் வருடாந்திர எல் சி மதிப்பு எனவே இது ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் ஆண்டு ஏ சி மதிப்பு செயல்பாட்டில் உள்ள இந்த குறிப்பிட்ட அமைப்புக்கு சமமான வருடாந்திர தவணைகள் போன்றவை

எனவே இது எப்படி செய்வது என்று எங்களுக்குத் தெரியும் சி என்பது தற்போதைய மதிப்பு பொருட்கள் வருடாந்திர சம செலவுக்கு சமம் ஆகும் இது ஒரு பெருக்கு தொடர் தற்போதைய மதிப்புள்ள காரணி மற்றும் தற்போதைய பணி காரணி எவ்வாறு கணக்கிடுவது என்பது நமக்கு தெரியும் ஆகையால் ஏ சி வருடாந்திர எல் சி எல் க்கு சமம் இது எல் சிக்கு தற்போதைய மதிப்புள்ள காரணியால் வகுக்கப்படுகிறது மற்றும் எல் சி 61848 67 ஐ 7 606 ஆல் வகுக்கப்படுகிறது இது உங்களுக்கு 8131 5 ரூபாய் தரும் எனவே இது ஆண்டு எல் இதுஅடிப்படையில் என்னவென்றால் 61848 இன் இந்த மதிப்பு இன்றைய நிலவரப்படி மொத்த அமைப்பின் செலவு அனைத்தும் தற்போதைய காலக்கெடுவுக்கு பிரதிபலிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 8131 5 8131 5 8131 5 வரை செலுத்துகிறேன் என்று சொல்வதற்கு சமமாகும் பதினைந்தாம் ஆண்டின் இறுதியில் இது ஒரு பதினைந்து வருட காலத்திற்கு சமமான வருடாந்திர தவணைகள் என்று சொல்வதற்கு சமம் எனவே இது மற்ற ஒத்த அமைப்புகளை ஒப்பிடுவதற்கு ஒரு நல்ல அளவுகோலைக் கொடுக்கும் என்னிடம் ஒரு சிறிய ஸ்கிரிப்ட் கோப்பு உள்ளது இதை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எடுத்துக்காட்டு ஒன்றைச் செயல்படுத்துவதற்காக நாங்கள் இப்போது விவாதித்தோம் பி வி அடிப்படையிலான உந்தி அமைப்புக்கான எல் சி ஐ இந்த தரவின் மூலம் கணக்கிடும் எனவே நான் ஸ்கிரிப்ட் கோப்பை துணை அமைப்பு தரவு பகுதியாக வகைப்படுத்தியுள்ளேன் அங்கு நான் தரவு பி பிளஸ் வரிசையின் விலை பம்பின் விலை பி வரிசையின் ஆயுள் மற்றும் நம் தரவை பட்டியலிட்டுள்ளேன் பின்னர் 500 வாட்களின் வரிசை மதிப்பீடு குழாய் நீளம் கிணற்றின் ஆழம் வட்டி ஆண்டுகளின் எண்ணிக்கை பின்னர் வட்டி விகிதம் ஏஎம்சி இவை அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளன மற்றும் வாழ்க்கை சுழற்சி செலவு கணக்கீடுகள் என்னிடம் உள்ளது முதலில் நீங்கள் மூலதனச் செலவான K ஐக் கணக்கிடுங்கள் எனவே நான் இங்கே கணக்கிட்டுள்ளேன் வரிசை செலவு மோட்டார் பம்ப் செலவு இதர செலவு குழாய் செலவு கிணறு செலவு பின்னர் மூலதனத்தைப் பெறுவதற்கு இந்த செலவுகள் அனைத்தையும் நீங்கள் சேர்க்கிறீர்கள் பின்னர் மாற்று செலவை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் எங்களிடம் இருந்ததை நினைவில் கொள்க 7 5 ஆண்டுகளின் முடிவில் ஒரு மோட்டார் பம்புகள் மாற்றப்படுகின்றன முதலில் ஐந்து வருடங்களின் முடிவிலும் மற்றொன்று பத்து ஆண்டுகளின் முடிவிலும் குழாய்களை மாற்ற வேண்டும் அவை தற்போதைய மதிப்பு ஆகும் கணக்கிடப்படுகிறது நீங்கள் மோட்டார் பம்ப் செட் மாற்று செலவு மற்றும் குழாய் மாற்று செலவு இவை இரண்டின் தற்போதைய மதிப்பு உங்களுக்கு மொத்த மாற்று செலவு R ஐ தரும் பின்னர் நீங்கள் M பராமரிப்பு தற்போதைய மதிப்புக் காரணியைக் கணக்கிடுங்கள் மற்றும் தற்போதைய பராமரிப்பு மதிப்பைக் கணக்கிடுங்கள் இது ஏஎம்சி நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்தும் வருடாந்திர கட்டணங்கள் × தற்போதைய மதிப்புள்ள காரணி பின்னர் இறுதியாக எல் சி கே ஆர் எம் மற்றும் வருடாந்திர எல் சி ஏ சி பெற பதினைந்து ஆண்டுகளில் சமமாக விநியோகிக்கப்படுகிறது

பின்னர் பல்வேறு செலவுகளைக் காண்பிக்கும் பகுதி உள்ளது எனவே இது அந்த உதாரணத்திற்கான கணக்கீடுகளைச் செய்து முடிவுகளை இங்கே தருகிறது என்னால் ஆக்டேவ் சூழல் திறக்கப்பட்டுள்ளது ex01 m உதாரணத்தை இயக்கவும் நான் அதை ex01 m ஆக சேமித்துள்ளேன் அதை நான் இயக்குகிறேன் இந்த ஸ்கிரிப்ட் கோப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே நீங்கள் இயக்கிய பின் கணக்கீடுகள் காண்பிக்கப்படுகின்றன அவற்றை கவனியுங்கள் நாங்கள் கணக்கிட்ட இந்த மதிப்புகள் அனைத்தும் காண்பிக்கப்படும் பின்னர் நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம் இந்த வழிகளில் வெவ்வேறு அமைப்பு தரவு மற்றும் வெவ்வேறு அமைப்பு விவரக்குறிப்புகளை முயற்சிக்க நான் உங்களிடம் விட்டு விடுகிறேன் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப இந்த ஸ்கிரிப்ட் கோப்பை நீங்கள் மாற்றலாம்